அலைகள் மற்றும் அலை சமன்பாடு நாம் மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளைப் பற்றி பேசுகிறோம் மேலும் இன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் மின்காந்த அலைகளின் இருப்புக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது என்பது பற்றி பேசுவோம் மின்காந்த அலைகளால் நாம் என்ன சொல்கிறோம் என்பது இந்த மின் மற்றும் காந்த இடையூறுகள் ஒன்றுக்கொன்று தக்க வைக்கிறது மற்றும் இடத்தை பரப்புகின்றன அதை முழுமையாக புரிந்து கொள்ள அலைகள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அலைகள் மற்றும் அலை சமன்பாடு எனவே இன்று இந்த விரிவுரையில் அலை சமன்பாடு என்றால் என்ன அது எங்கிருந்து வருகிறது என்ன அலை நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள சிறிது நேரம் செலவிடப் போகிறோம் நான் நன்டிஸ்பெர்சிவ் அலைகளைப் பற்றி பேசப் போகிறேன் நன்டிஸ்பெர்சிவ் மூலம் ஒரு அலை நகரும் போது சிதைக்காது என்று பொருள்படும் எளிமையாகச் சொன்னால் இதுதான் எனவே ஒரு அலை என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஒரு அலை என்பது ஒரு பொருள் துகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கிறது என்று அர்த்தமா மேலும் இல்லை என்பதே பதில் உதாரணமாக நீர் அலைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அங்கு நான் ஒரு தொந்தரவு செய்தால் அது வெளியே பயணிக்கிறது ஆனால் தண்ணீர் வெளியே செல்வதை நாங்கள் காணவில்லை இதேபோல் நான் பேசும்போது ஒரு அழுத்த அலை உள்ளது ஆனால் இந்த சிறப்பான அலை மூலம் காற்று ஒரு பக்கத்திலிருந்து மற்றொன்றுக்கு நகர்கிறது என்று அர்த்தமல்ல என்ன நடக்கிறது ஒரு அலையில் பயணிக்கும் ஒரு இடையூறு உள்ளது எனவே நான் பேசும்போது நான் இங்கே காற்றில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறேன் அதில் நான் ஒரு அழுத்தம் வித்தியாசத்தை உருவாக்குகிறேன் அந்த அழுத்தம் வேறுபாடு பயணிக்கிறது ஆனால் பொருள் துகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாது இதேபோல் நீர் அலைகளில் நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும் ஒரு இடையூறுகளை உருவாக்குகிறேன் ஆனால் தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகராது எனவே நாம் ஒரு அலையில் என்ன பேசுகிறோம் என்பது x அச்சை நோக்கி பயணிக்கும் ஒரு அலை பற்றி நான் நினைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனக்கு ஒரு தொந்தரவு இருந்தால் அதை அழைப்போம் அல்லது தொந்தரவு x ஆல் குறிப்போம் மற்றும் அது t நேரத்தில் 0 க்கு சமம் இது பட்டியலிடப்படாமல் பயணிக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் அது நகரும்போது அது அப்படியே இருக்கிறது எனவே அதை ஒரு vt தூரத்திலிருந்தே நகர்த்தியுள்ளதைத் தவிர முடிந்தவரை ஒரே மாதிரியாக மாற்ற முயற்சிக்கிறேன் செயல்பாடு அப்படியே உள்ளது இந்த செயல்பாட்டை x மற்றும் t இன் செயல்பாடாக நான் எவ்வாறு விவரிப்பது செயல்பாடு நிலையை மட்டுமே மாற்றியுள்ளதால் அது f ஐத் தவிர வேறில்லை தோற்றம் v t ஆல் மாற்றப்பட்டுள்ளது எனவே இதை நான் f x மைனஸ் v t மடங்கு t க்கு சமம் மற்றும் அதன் மதிப்பு 0 க்கு சமமாக எழுதலாம் இது f x மைனஸ் v t மற்றும் இது 0 க்கு சமம் ஆகும் எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இடையூறு அப்படியே இருக்கிறது அது தொலைவு v t ஆல் மாறிவிட்டது எனவே நேர்மறை x அச்சில் வேகம் v உடன் பரவும் அலை பற்றிய விளக்கம் என இதை நான் அழைக்கிறேன் இதேபோல் இந்த அலை எதிர் திசையில் பரப்புவதை நான் நினைக்க முடியும் பின்னர் இது மைனஸ் v t தூரத்தால் நகர்ந்திருக்கும் இந்த செயல்பாட்டை நான் எழுதுவேன் இது x 0 f x t இது f x பிளஸ் v t 0 ஆகும் அது செல்லும்போது செயல்பாடு மாறுகிறது அதைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி நேரத்தை பொறுத்து இந்த செயல்பாட்டை நான் திட்டமிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் x இல் 0 க்கு சமம் இது f x இல் 0 என்று சமம் என்று சொல்லலாம் மேலும் இது x இல் உள்ள ஒரு செயல்பாடு x இன் நேரத்தின் செயல்பாட்டிற்கு 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் நான் x இல் செயல்பாட்டைப் பார்க்கிறேன் என்றால் அதே நேரத்தில் அது f x t ஆக இருக்கும் இது முந்தைய நேரம் t மைனஸ் x ஓவர் v இல் x இன் செயல்பாடு 0 க்கு சமமாக இருக்கும் இது ஒரு அலை வலதுபுறம் பயணிப்பதாக குறிக்கும் மற்றொரு வழியாகும் அலை இடதுபுறமாக பயணித்திருந்தால் எனக்கு f x t என்பது x ஓவர் v நேரத்தில் f x இல் 0 க்கு சமமாக எனவே இது ஒரு அலையை குறிக்கும் மற்றொரு வழி சமன்பாட்டின் அடிப்படையில் இதன் பொருள் என்ன fxtfx0t xv fxtfx0txv இப்போது நான் f x வடிவத்துடன் வேலை செய்வேன் t என்பது வலது பயண அலைக்கு f x மைனஸ் v t க்கு சமம் இரண்டாவது நியதி 0 எனவே நான் அதை எழுத கூட இல்லை அல்லது இடது பயண அலைக்கு f x பிளஸ் v t வலது பயண அலைக்கு அதாவது x ஐப் பொறுத்தவரை வேறுபடுத்துவோம் இது df பை du du பை dx ஆக இருக்கும் இங்கே u என்பது x மைனஸ் vt க்கு சமம் இது எனக்கு df பை du ஐ தரும் இதேபோல் df பை dt என்பது df பை du மடங்கு du பை dt ஆக இருக்கும் இது மைனஸ் by v df பை du ஆகும் வலது பயண அலைக்கு எனக்கு df பை dx என்பது df பை du க்கு சமம் அது மைனஸ் 1 ஓவர் v df பை dt க்கு சமம் என்பதை இது உடனடியாக தெளிவுபடுத்துகிறது இது வலதுபுறம் பயணிக்கும் அலைக்கான அலை சமன்பாடு இடதுபுறம் பயணிக்கும் அலைக்கு இந்த அடையாளம் பிளஸ் ஆகிவிடும் ∂u∂t v∂f∂u ∂f∂x∂f∂u 1v∂f∂t எனவே அலைக்கு ஒரு சமன்பாடு கிடைத்துள்ளது இது வலதுபுறம் பயணிக்கிறது இது df பை dx என்பது மைனஸ் 1 ஓவர் v df dt க்கு சமம் அல்லது இடதுபுறம் பயணிக்கும் அலைக்கு சமம் df பை dx என்பது 1 ஓவர் v df dt க்கு சமம் இரண்டிலும் df dx மேலே t ஐ பொருத்து ஒரு வழித்தோன்றல் எடுப்பதற்கு சமம் மற்றும் 1 ஓவர் v ஆல் பெருக்கப்படுவதற்கும் சமம் இரண்டாவது வழக்கில் df dx க்கு சமம் நான் ஒரு சமமான அடையாளம் வைக்க வேண்டும் பிளஸ் 1 ஓவர் v d இவை அலை இடதுபுறம் பயணிக்க அல்லது வலதுபுறம் பயணிப்பதற்கான சரியான அலை சமன்பாடுஆகும் இரண்டு அலைகளின் மேற்கிடை ஆல் ஒரு அலை பற்றிய நிலை ஒரு அலை பற்றி என்ன அது பயணிக்காது அது இடதுபுறமாக பயணிக்கிறதா அல்லது வலதுபுறம் பயணிக்கிறதா என்பதை நான் எப்போதும் குறிப்பிட வேண்டுமா நாங்கள் அதைச் செய்ய மாட்டோம் அதற்கு பதிலாக இந்த இரண்டு சமன்பாடுகளையும் இணைத்து எந்த வகையிலும் ஒரு பொதுவான சமன்பாட்டை எழுதுகிறோம் அவை இடதுபுறமாக பயணிக்கலாம் அல்லது வலதுபுறம் பயணிக்கலாம் அல்லது நிலையான அலைகளாக இருக்கலாம் ஒரு சரம் அதிர்வுறுவதைப் போல பயணிக்காது அவ்வாறான நிலையில் நீங்கள் d பை dx என்பது அல்லது மைனஸ் 1 ஓவர் v d பை dt சமமாக எழுதினேன் என்பதை நீங்கள் கவனிக்கவும் இது உடனடியாக குறிப்பது இரண்டாம் அலை d 2 பை dx வர்க்கம் என்பது 1 ஓவர் v வர்க்கம் d பை dt வர்க்கம் தவிர வேறில்லை எனவே இடதுபுறம் பயணிக்கும் அல்லது வலதுபுறம் பயணிக்கும் எந்த அலைக்கும் நான் எழுத முடியும் d 2 f பை dx வர்க்கம் என்பது 1 ஓவர் v வர்க்கம் d 2 f பை dt வர்க்கம் க்கு சமம் இது இடதுபுறம் பயணிக்கும் ஒரு அலை வலதுபுறம் பயணிப்பது அல்லது இரண்டின் ஒரு மேற்கிடை நிலை அல்லது ஒரு நிலையான அலை அல்லது எதுவாக இருந்தாலும் விவரிக்கிறது ஒரு அமைப்பில் ஒரு தொந்தரவின் இயக்கத்தை என்னால் பெற முடிந்தால் இது போன்ற ஒரு சமன்பாடு பின்னர் நான் தானாகவே v ஐயும் பெறுகிறேன் இதை இப்போது எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் ∂x±1v∂t 2x21v22t2 2fx21v22ft2 எடுத்துக்காட்டு 1 நான் ஒரு சரத்தில் அலை எடுக்கிறேன் அதாவது ஒரு சரம் உள்ளது அதில் இழுவிசை T உள்ளது மற்றும் ஒரு யூனிட் நீளத்திற்கு அதன் நிறை மு க்கு சமம் நான் அதை சிதைத்தால் வீச்சு மிகவும் சிறியது அதன் வீச்சு மிகவும் சிறியது பின்னர் நான் இங்கே ஒரு சிறிய பகுதியை எடுத்துக் கொண்டால் நான் இந்த பகுதியைப் பார்த்தால் அலை முன்னேறும்போது இந்த பகுதி மேலும் கீழும் நகரும் மேலும் அதற்கான சமன்பாட்டைப் பெறுவோம் இழுவிசை காரணமாக மீட்டெடுக்கும் சக்தி இருப்பதால் இது மேலும் கீழும் நகர்கிறது இப்போது இந்த பகுதியை இங்கே பார்ப்போம் இந்த வழியில் இழுக்கும் இழுவிசை T உள்ளது இந்த வழியில் இழுக்கும் இழுவிசை T உள்ளது வலது புறத்தில் உள்ள இந்த இழுவிசை இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது T கொசைன் இதை தீட்டா 2 என்றும் செங்குத்து கூறு T சைன் தீட்டா 2 என்றும் அழைப்போம் இந்த கோணம் தீட்டா 2 கோணத்திலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் இடது புறத்தில் இது தீட்டா 1 இன் T கொசைனாக இருக்கும் மற்றும் தீட்டா வின் இந்த கூறு T சைன் தீட்டா 1 ஆகையால் நிகர செங்குத்து விசை T சைன் தீட்டா 2 மைனஸ் T சைன் தீட்டா 1 மேலும் வீச்சு மிகச் சிறியதாக இருந்தால் இதை நான் தோராயமாக T தீட்டா 2 மைனஸ் T தீட்டா 1 என்று எழுதலாம் மற்றும் கிடைமட்ட கூறு T மைனஸ் T ஆகும் இது 0 ஆகும் எனவே இரண்டு செங்குத்து கூறுகளில் உள்ள இந்த சமநிலை சரம் மேலும் கீழும் செல்ல வைக்கிறது தீட்டா 2 மற்றும் தீட்டா 1 ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் Vertical componentTsin2 Tsin1Horizontal componentT T0 எனவே இந்த சரம் மற்றும் ஒரு சிறிய பகுதியை இங்கே பார்க்கிறோம் நிகர சக்திகள் T தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 நான் இங்கே நீளத்தை டெல்டா x என்று எடுத்துக் கொண்டால் தீட்டா 1 தோராயமாக டான்ஜெண்ட் தீட்டா 1 மேலும் இந்த இடப்பெயர்வை x இன் செயல்பாடு ஆன y ஆக எடுத்துக் கொண்டால் இது dy பை dx பகுதியளவு வழித்தோன்றல் சாயமாகும் நான் பகுதியளவு என எழுதுகிறேன் ஏனெனில் y என்பது x மற்றும் t இரண்டின் செயல்பாடு தீட்டா 2 மறுபுறம் டான்ஜெண்ட் ஆகும் தீட்டா 2 நான் ஒரு தோராயமான அடையாளத்தை எழுதக்கூடாது இது சரியாக சமம் இது x மற்றும் டெல்டா x இல் ஒரே நேரத்தில் t இல் dy பை dx க்கு சமம் இது x மற்றும் t இல் dy பை dx க்கு சமமாக எழுதலாம் பிளஸ் இரண்டாவது வழித்தோன்றல் ஆன d 2 y பை dx வர்க்கம் டெல்டா x ஆகும் ஸ்லைடு நேரம் 1324 ஐப் பார்க்கவும் 1≈tan 1∂y∂xxt2tan 2∂y∂xxxt∂y∂xxt2yx2x எனவே செங்குத்து விசை T தீட்டா 2 என்பது x இல் dy பை dx t மைனஸ் அல்லது பிளஸ் d 2 y பை d x வர்க்கம் டெல்டா x மைனஸ் x மற்றும் t இல் dy பை dx ஆக வெளிவருகிறது இது ரத்தாகிறது மற்றும் இதுதான் எனக்குக் கிடைக்கிறது இந்த சக்தி T d 2 y பை d x வர்க்கம் டெல்டா x க்கு சமம் மேலும் இது இங்கே இந்த சிறிய துண்டின் முடுக்கத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அதன் நிறை மு மடங்கு டெல்டா x d 2 y பை dt வர்க்கம் ஆக இருக்கும் அதுவே முடுக்கம் இரண்டையும் இணைக்கிறீர்கள் டெல்டா x இருபுறமும் ரத்தாகிறது மற்றும் நீங்கள் d 2 y பை dx வர்க்கம் என்பது மு ஓவர் T d 2 y பை dt வர்க்கம் வுக்கு சமமாக பெறுவீர்கள் இது துல்லியமாக நாம் முன்பு பெற்ற அலை சமன்பாடு எனவே இந்த சரத்தில் ஒரு அலை அமைப்பு இருக்கப்போகிறது இது ஒரு முற்போக்கான பயண அலையாக இருக்கலாம் அது ஒரு நிலையான அலையாக இருக்கலாம் ஆனால் இது அலை இது வேகத்தின் வர்க்கம் ஆக அமைக்கப் போகிறது v வர்க்கம் T ஐ விட மு க்கு சமமாக இருக்கும் எனவே ஒரு அமைப்பில் அலை சமன்பாடு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் இது தானாகவே அலையின் வேகத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது x2yt2 2yx2T2yt2v2T இரண்டாவது எடுத்துக்காட்டு x திசையில் ஒரு குழாய் வழியாக பயணிக்கும் அழுத்தம் அலையை எடுத்துக்கொள்வேன் இதற்காக இதில் வாயு அல்லது திரவத்தின் ஒரு பகுதியை நான் கருதுகிறேன் இது இங்கே டெல்டா x நீளம் கொண்டது இது p எனும் சில அழுத்தத்தில் உள்ளது மேலும் நாம் இங்கே ஒரு கூடுதல் அழுத்தத்தை உருவாக்குகிறோம் டெல்டா p இதனால் இடது புறம் y x தூரத்தால் நகரும் இந்த அழுத்தம் பரவுகிறது மற்றும் அது அதன் நிலையை மாற்றுகிறது இதனால் வலது புறத்தில் இந்த கோடு y x பிளஸ் டெல்டா x ஆல் நகரும் மேலும் இங்கே அழுத்தம் டெல்டா p மற்றும் சில டெல்டாவால் மாறுகிறது இதை 2 p என்று அழைக்கிறேன் இது இரண்டாவது வரிசை நாம் செய்ய விரும்புவது இந்த அழுத்த வேறுபாட்டைக் காண்பது அது எந்த சக்தியை உருவாக்குகிறது நாம் எடுத்துக்கொண்ட இந்த சிறிய பகுதியின் முடுக்கம் மற்றும் அதை நாம் பெறும் சமன்பாடு என்ன என்பதைப் பார்க்கவும் முதலில் இந்த டெல்டா p என்ன செய்கிறது இது கன அளவை மாற்றுகிறது இந்த குறுக்கு வெட்டு இங்கே A ஆக உள்ளது என்று கருதி கன அளவின் மாற்றத்தை முதலில் கணக்கிடுவோம் எனவே கன அளவின் மாற்றம் x இல் A y பிளஸ் டெல்டா x மைனஸ் A y x ஆக இருக்கும் இரண்டு செங்குத்து கோடுகளுக்கு இடையில் நாம் எடுத்த இந்த பகுதியின் கன அளவின் மாற்றம் இது மேலும் இது A dy பை dx டெல்டா x தவிர வேறில்லை இந்த கன அளவு மாற்றமானது இடது புறத்தில் இந்த அழுத்தம் டெல்டா p வலது புறத்தில் டெல்டா p பிளஸ் டெல்டா 2 p ஆகியவற்றால் ஏற்படுகிறது இந்த டெல்டா 2 p என்பது சமநிலையற்ற சக்தியாகும் இது உண்மையில் இந்த பகுதியின் முடுக்கத்திற்கு வழிவகுக்கிறது எனவே அமுக்கமானது இந்த டெல்டா p இருந்து வருகிறது வரையறையின்படி டெல்டா p என்பது dp dv மடங்கு டெல்டா v க்கு சமம் இதை நான் v dp dv டெல்டா v ஓவர் v என எழுத முடியும் இந்த அளவு v dp dv என்பது மொத்த மாடுலஸ் என்பதைக் கவனியுங்கள் எனவே இதை நான் மைனஸ் B என்று எழுத முடியும் டெல்டா v என்பது A dy பை dx டெல்டா x ஓவர் உறுப்பின் கன அளவு என்பது A டெல்டா x ஆகும் எனவே டெல்டா p என்பது மைனஸ் B என வழங்கப்படுகிறது A இங்கே ரத்தாகிறது dy பை dx Change in volumeAyxx AyxA∂y∂xx p∂P∂VVV∂P∂VVV B∂y∂x எனவே நாம் கணக்கிட்டுள்ள விஷயம் என்னவென்றால் இந்த குழாயில் இது p அழுத்தத்தில் உள்ளது நான் இங்கே ஒரு டெல்டா p ஐப் பயன்படுத்தும்போது இங்கே சிறிய அளவு மாறுகிறது மற்றும் இந்த டெல்டா p மைனஸ் B dy பை dx ஆக வழங்கப்படுகிறது வலது புறத்தில் உள்ள அழுத்தம் டெல்டா p பிளஸ் டெல்டா 2 p எனவே டெல்டா p பிளஸ் டெல்டா 2 p என்பது B மைனஸ் x இல் dy பை dx பிளஸ் டெல்டா x ஆக இருக்கும் மேலும் இது மைனஸ் B x இல் dy பை dx மைனஸ் B d 2 y ஓவர் dx வர்க்கம் மடங்கு டெல்டா x ஆக இருக்கும் எனவே சமநிலையற்ற சக்தி இந்த அழுத்தம் இங்கே இடதுபுறமாக செயல்படுகிறது டெல்டா p இங்கே வெளியே வலதுபுறம் செயல்படுகிறது எனவே சமநிலையற்ற சக்தி என்பது B dy பை dx x பிளஸ் B d 2 y பை dx வர்க்கம் டெல்டா x மைனஸ் B x இல் dy பை dx ஆக இருக்கும் இது டெல்டா p தவிர வேறில்லை இது டெல்டா p பிளஸ் டெல்டா 2 p இந்த நியதி ரத்துசெய்யப்படுகிறது மற்றும் சமநிலையற்ற சக்தியை B d 2 y பை dx வர்க்கம் டெல்டா x ஆக பெறுகிறேன் இது இங்கே இந்த பகுதிக்கு முடுக்கம் கொடுக்கப் போகிறது மேலும் அந்த முடுக்கம் d 2 y பை dt வர்க்கம் ஆக இருக்கும் மேலும் இந்த சக்தி நிறை மடங்கு முடுக்கம் க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த பகுதியின் நிறை என்பது கன அளவு A டெல்டா x மடங்கு அடர்த்தி ரோ ஆகும் மேலும் நான் இங்கு சக்தி பை வெளி பரப்பளவு பயன்படுத்துவேன் இங்கே வெளியே உள்ள பரப்பளவு இரண்டு பக்கமும் நியதிகளை ரத்து செய்வோம் நான் இந்த A ஐ ரத்து செய்கிறேன் இந்த டெல்டா x ஐ ரத்து செய்கிறோம் மேலும் நமக்கு இறுதியாக dx சதுரத்திற்கு மேல் B d 2 y ஓவர் dx வர்க்கம் என்பது ரோ d 2 y பை dt வர்க்கம் என்ற சமன்பாட்டைப் பெறுகிறோம் B2yx2ρ2yt2 எனவே சமன்பாடு d 2 y பை d x வர்க்கம் என்பது ரோ ஓவர் B d 2 y பை d 2 வர்க்கம் க்கு சமம் இது எனக்கு உடனடியாக திசைவேகம் வர்க்கம் என்பது B ஓவர் ரோ ஐ தரும் இந்த சூத்திரத்தை நீங்கள் அறிவீர்கள் ஒரு ஊடகத்தில் ஒலியின் வேகம் என்பது B இன் வர்க்கமூலம் ஓவர் ரோ ஐ தரும் மைனஸ் v dp பை dv க்கு சமமான B ஐ எழுதியபோது அது ஒரு நிலையான வெப்பநிலை அல்லது அடிபயாடிக் உள்ளதா என்பதை நாங்கள் குறிப்பிடவில்லை மாற்றங்கள் நன்றாக காற்றில் நிகழும்போது எந்தவொரு வெப்பப் பரிமாற்றமும் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாகத் தெரியும் ஆகையால் Q இல் B 0 க்கு சமமாக அல்லது அடிபயாடிக் B சமமாக இருக்க ஸ்லைடு நேரம் 2139 எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த அடிபயாடிக் B ஐ எழுதுகிறேன் எனவே நான் உங்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் காட்டியுள்ளேன் அங்கு இயக்கத்தின் சமன்பாட்டைக் கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைத்தது இது அலை சமன்பாடாகும் அதில் இருந்து ஒலி அல்லது வேகம் அந்த இடையூறின் வேகம் அல்லது அந்த ஊடகத்தில் அலைகளின் வேகம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் இறுதியாக இந்த அலை சமன்பாடு தீர்வு இந்த இடையூறு எவ்வாறு பயணிக்கிறது என்பதை எனக்குத் தருகிறது இப்போது இதற்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சமதள அலை இதன் மூலம் அது x ஐப் பொறுத்தது மற்றும் வீச்சு அனைத்தும் y மற்றும் z இலிருந்து சுயாதீனமாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு xy மற்றும் z இருந்தால் ஒரு சமதள அலை இந்த அலைமுனையைக் கொண்டிருக்கும் இது yz சமதளம் முழுவதும் ஒரே வீச்சுகளைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த இடையூறு x திசையில் பயணிக்கிறது ஹார்மோனிக் அலைகளையும் நாங்கள் கருதினோம் அவை y x ஆல் தொந்தரவு செய்கின்றன t என்பது A சைன் 2 பை x ஓவர் லாம்ப்டா மைனஸ் நு t க்கு சமம் இது d 2 y ஓவர் dx வர்க்கம் சமன்பாட்டை திருப்திப்படுத்துவதை நீங்கள் காணலாம் இந்த வழக்கில் மைனஸ் A பை 4 பை வர்க்கம் ஓவர் லாம்ப்டா வர்க்கம் சைன் ஆப் 2 பை x ஓவர் லாம்ப்டா மைனஸ் நு t ஆகும் மேலும் d 2 y ஓவர் d t வர்க்கம் என்பது மைனஸ் A மைனஸ் 4 பை வர்க்கம் நு வர்க்கம் சைன் ஆப் 2 பை x ஓவர் லாம்ப்டா மைனஸ் v t ஆக இருக்கும் மேலும் நீங்கள் இதைச் சரிபார்க்கலாம் இது அலை சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது இது வேகம் நு மடங்கு லாம்ப்டாவுக்கு சமமாக இருக்கும்